முன்னதாக ரியல் டைம் டாஸ்க் ஷெட்யூலரின் முக்கியமான வகையான ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் அல்லது ஆர் ஏ மற்றும் அதன் அல்காரிதம் ஆகியவற்றை பற்றி விவாதித்தோம் வடிவமைப்பாளர் டாஸ்க் செட்டில் உள்ள டாஸ்க்குகளுக்கு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி வழங்கி ப்ரையாரிட்டியை ஒதுக்க பயன்படுத்தும் நுட்பம் அல்லது அல்காரிதம் என்னவென்றால் அதிக ரேட்த்தைக் கொண்ட டாஸ்க்குகளுக்கு ஹை ப்ரையாரிட்டி வழங்கப்படுகிறது குறுகிய பீரியட் கொண்ட டாஸ்க்குகளுக்கு ஹை ப்ரையாரிட்டி வழங்கப்படுகிறது மற்றும் இந்த ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டி ஸ்கேட்யூலரின் உதவியுடன் அவற்றின் ப்ரையாரிட்டியை பராமரிக்கின்றன வடிவமைப்பாளர் ஒரு டாஸ்க்கிற்கு ப்ரையாரிட்டியை வழங்கிய பின்னர் அது மாறாது மற்றும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இருந்தாலும் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்கு எப்போதும் இயங்கும் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் பிரீஎம்ட் செய்யப்படுகின்றன அல்லது ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்கு முடியும் வரை அவை காத்திருக்கின்றன ஒரு டாஸ்க் செட் கொடுக்கும் போது உள்ள ஒரு முக்கியமான கருத்து நிர்ணயிக்கப்பட்ட டாஸ்க் செட் ஸ்கேட்யூலரால் இயக்கப்பட முடியுமா என்பதைச் சரிபார்க்க வேண்டும் மேலும் சில யூட்டிலைசேஷன் பவுண்ட் பயன்படுத்தி இதைச் சோதிக்க வேண்டும் முதலாவது ஒரு டாஸ்க் செட் ஒரு யூனிபிராசசரில் இயங்க யூட்டிலைசேஷன் பவுண்ட் ஒன்றிற்கு மேல் இருக்கக்கூடாது அல்லது ஆனால் அது ஒரு தேவையான நிபந்தனை தவிர போதுமான நிபந்தனை அல்ல லியு லேலண்ட்ஸ் வெளிப்பாடு கொடுத்த போதுமான நிபந்தனையைப் பார்த்தோம் அது ஆல் வழங்கப்படுகிறது இங்கு n என்பது திட்டமிடப்பட வேண்டிய டாஸ்க்குகளின் எண்ணிக்கை இது யூட்டிலைசேஷனை கட்டுப்படுத்துகிறது n டாஸ்க்குகளை கொண்ட ஒரு டாஸ்க் செட்டின் யூட்டிலைசேஷன் என்று அமைக்கப்பட்டிருக்கும் வரை டாஸ்க்குகள் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் ஆல் இயங்கும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் 2 டாஸ்க்குகள் மற்றும் எக்சீக்யூசன் டைம் ei மற்றும் pi உள்ளன மேலும் pi di அதாவது பீரியட் டெட்லைன் போலவே இருக்கும் என்று கருதுகிறோம் டாஸ்க் 1 எக்சீக்யூசன் டைம் 2 பீரியட் 4 மற்றும் டாஸ்க் 2 எக்சீக்யூசன் டைம் 1 பீரியட் 8 என 2 டாஸ்க்குகள் உள்ளன ஒரு யூனிபிராசசரில் ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்தின் கீழ் இதை இயக்க முடியுமா லியு லேலேண்ட் கிரைடிரியன் பயன்படுத்தப்படுமா என்பதை சரிபார்க்க லியு லேலண்ட் அளவுகோலுக்கு முதலில் 2 டாஸ்க்குகளின் யூட்டிலைசேஷனை கணக்கிட வேண்டும் முதல் டாஸ்க்கிற்கு ஒவ்வொரு 4 யூனிட்டுகளுக்கும் 2 யூனிட் எக்சீக்யூசன் டைம் தேவை யூட்டிலைசேஷன் ஆகும் இரண்டாவது டாஸ்க்கிற்கு ஒவ்வொரு 8 யூனிட்டுகளுக்கும் 1 யூனிட் எக்சீக்யூசன் டைம் தேவைப்படுகிறது யூட்டிலைசேஷன் ஆகும் எளிமைப்படுத்தும் போது நமக்கு 0 5 0 125 0 625 கிடைக்கிறது பின்னர் 2 டாஸ்க்குகள் இருப்பதால் லியு லேலேண்ட் பவுண்டை கணக்கிடுகிறோம்

எனவே டாஸ்க் செட்டை ஒரு யூனிபிராசசரில் ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்தின் கீழ் சாத்தியமாக இயக்க முடியும் டாஸ்க் செட்டுகள் எவ்வாறு இயங்கும் என்பதைத் திட்டமிட இங்கு இரண்டு டாஸ்க்குகளும் 0 டைமில் வந்து சேர்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் அதாவது அவை 0 ஃபேஸ்சிங் கொண்டுள்ளன அவை அனைத்தும் 0 டைமில் தயாராகின்றன ஆனால் பின்னர் டாஸ்க் T1 டாஸ்க் T2ஐ விட ஹை ப்ரையாரிட்டி பெற்றுள்ளது ஏனெனில் இது ஒரு மென்மையான பீரியடை கொண்டிருக்கிறது எனவே T1ஐ முதலில் ஸ்கேட்யூலிங்கிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் T1இன் முதல் இன்ஸ்டன்ஸ் இயங்கும் அது முடிவதற்கு 2 யூனிட் டைம் எடுக்கும் அதுவரை T2இன் முதல் இன்ஸ்டன்ஸ் காத்திருக்கும் இந்த கட்டத்தில் T2 இன்ஸ்டன்ஸ் இயங்கத் தொடங்குகிறது மற்றும் அதற்கு 1 யூனிட் டைம் மட்டுமே தேவைப்படுகிறது இது 3 இல் நிறைவடைகிறது மற்றும் 4இல் T1 இன் இரண்டாவது இன்ஸ்டன்ஸ் வந்து 6 வரை இயங்கும் பின்னர் T2இன் அடுத்த இன்ஸ்டன்ஸ் 8க்கு வந்து அது தொடர்கிறது டாஸ்க்கு அரைவலிற்கு மற்றும் அவற்றின் ப்ரையாரிட்டியின் அடிப்படையிலும் எந்தப் டாஸ்க் இயங்கும் என்பதைக் கவனிக்க முடியும் லியு லேலண்ட் வெளிப்பாடு வழங்கியபடி இரு டாஸ்க்குகளும் அந்தந்த டெட்லைனை பூர்த்தி செய்வதைக் காணலாம் எடுத்துக்காட்டாக இங்கே டாஸ்க்குகள் அதாவது முதல் டாஸ்க் ஒவ்வொரு 4 யூனிட்டுகளுக்கும் 2 யூனிட் எக்சீக்யூசன் எடுக்கும் ஆனால் இப்போது டாஸ்க் 2 ஒவ்வொரு 8 க்கும் 4 யூனிட் எக்சீக்யூசன் டைம் எடுக்கும் முதல் டாஸ்க்கின் யூட்டிலைசேஷன் 0 5 ஆகும் இரண்டாவது டாஸ்க்கிற்கும் 0 5 ஆகும் எனவே அவற்றின் கூட்டு 1 ஆக இருக்கும் ஆனால் லியு லேலேண்ட் பவுண்ட் 0 82 ஆகும் இந்த டாஸ்க்குகள் லியு லேலேண்ட் வெளிப்பாட்டின் படி திட்டமிட படக்கூடாது அதைச் சரிபார்க்க முதல் T1 இயங்கும் ஏனெனில் இது 2 யூனிட்டுகளுக்கு ஹை ப்ரையாரிட்டி அளிக்கிறது பின்னர் அது T2 ஐ முடிக்கும்போது 4 யூனிட்டுகளை எடுக்கும் ஆனால் அது 2 யூனிட்டுகளுக்கு ஓடிய பிறகு T1 இன் இரண்டாவது இன்ஸ்டன்ஸ் வரும் அது T2 ஐ பிரீஎம்ட் செய்து 4 முதல் 6 வரை இயங்கத் தொடங்கும் மற்றும் T1இன் இன்ஸ்டன்ஸ் 6இல் நிறைவடையும் முன் வெளியேற்றப்பட்ட T2 இயங்கத் தொடங்கும் ஆனால் 8 மணிக்கு அது முடிந்துவிடும் மற்றும் T1 இன் புதிய இன்ஸ்டன்ஸ் வரும் ஆனால் பின்னர் T1 மற்றும் T2 இரண்டும் அவற்றின் டெட்லைனை சந்தித்துள்ளன இந்த அட்டவணையை நாம் நீண்ட பீரியடிற்கு வரைந்தாலும் T1 மற்றும் T2 இரண்டும் அவற்றின் டெட்லைனை பூர்த்தி செய்கின்றன என்பதைக் காணலாம் ஆனால் பின்னர் லியு லேலண்ட் கிரைடிரியன் நிர்ணயிக்கப்பட்ட டாஸ்க்குகளை திட்டமிட முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இங்கே ஒரு முடிவுக்கு வரலாம் லியு லேலண்ட் கிரைடிரியன் உண்மையில் ஒரு அவநம்பிக்கையான கிரைடிரின் அதாவது ஒரு டாஸ்க் செட் கிரைடிரியனை பூர்த்தி செய்தால் அது நிச்சயமாக ஸ்கேட்யூலபில் ஆக இருக்கும் ஆனால் சில இன்ஸ்டன்ஸ்களில் எடுத்துக்காட்டாக டாஸ்க் செட் லியு லேலேண்ட் கட்டுப்பட்டால் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் கூட அது ஸ்கேட்யூலபில் ஆக சாத்தியமானதே லியு 1986 மற்றும் லெஹோஸ்கி 1987 ஆம் ஆண்டுகளில் ஆராயப்பட்ட இந்த வகையின் முடிவுகளை நாம் மேலும் நிரூபிப்போம் லியு லேலண்ட் பவுண்ட்டில் தோல்வியுற்ற ஒரு டாஸ்க் செட் இன்னும் அதன் டெட்லைனை பூர்த்தி செய்ய முடியுமா என்பதை சரிபார்க்க லியு லெஹோஸ்கி கிரைடிரியன் எனப்படும் புதிய கிரைடிரியனை அவர்கள் கொண்டு வந்தனர் லியு லேலேண்ட் கிரைடிரியனை பூர்த்தி செய்யாது ஒரு டாஸ்க் செட் அமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த டாஸ்க் செட்டை ஸ்கேட்யூல் செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக நம்மிடம் T1 T2 மற்றும் T3 ஆகிய 3 டாஸ்க்குகள் உள்ளன முதல் டாஸ்க் ஒவ்வொரு 4 யூனிட்டுகளுக்கும் 1 யூனிட் எக்சீக்யூசன் எடுக்கும் இரண்டாவது டாஸ்க்கிற்கு ஒவ்வொரு 6 யூனிட்டிற்கும் 2 யூனிட் எக்சீக்யூசன் தேவைப்படுகிறது மூன்றாவது டாஸ்க்கிற்கு ஒவ்வொரு 20 யூனிட் நேரத்திற்கும் 3 யூனிட் எக்சீக்யூசன் தேவைப்படுகிறது மற்றும் டாஸ்க்கை ஆர் ஏ இன் கீழ் ஸ்கேட்யூல் செய்வது சாத்தியமே இதை செய்ய முதலில் 3 டாஸ்க் செட்டின் யூட்டிலைசேஷன் 1 க்கும் குறைவாக உள்ளதா என்ற அடிப்படை கிரைடிரியனை நாம் சரிபார்க்க வேண்டும் பின்னர் 3 டாஸ்க்குகளுக்கு லியு லேலண்ட் கிரைடிரியனை சரிபார்க்கலாம் பின்னர் லியு லேலேண்ட் முன்மொழியப்பட்ட யூட்டிலைசேஷன் பவுண்ட்டை நாம் கணக்கிட வேண்டும் அது ஆகும் பின்னர் யூட்டிலைசேஷன் பவுண்ட்டிற்கு உட்பட்டதா அல்லது அந்த பவுண்ட் க்கு கீழே உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் 3 டாஸ்க்குகளின் காரணமான யூட்டிலைசேஷனை கணக்கிட்டால் அது அல்லது எனக் கண்டறிகிறோம் அது அடிப்படை கிரைடிரியனை பூர்த்தி செய்கிறது அதாவது யூட்டிலைசேஷன் ஆகும் ஆனால் லியு லேலேண்ட் கிரைடிரியனை பார்ப்போம் அதில் 3ஐ மாற்றினால் எளிதாக்கினால்

எனவே லியு லேலண்ட் கிரைடிரியன் படி இந்த டாஸ்க் செட் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரில் சாத்தியமானதாக திட்டமிடப்படலாம் என்று கூறலாம் பின்வரும் காரணங்களால் EDF மற்றும் RMA உண்மையில் வெவ்வேறு வகையான ஸ்கேட்யூலர்கலே எந்த நேரத்திலும் EDF ஸ்கேட்யூலர் தயாராக இருக்கும் டாஸ்க்கை ஆராய்ந்து மிகக் குறுகிய டெட்லைனை கண்டுபிடித்து அதை எக்சீக்யூசனிற்கு அனுப்புகிறது மறுபுறம் RMAஇல் டாஸ்க்குகளின் அரைவல் ரேட் அல்லது டாஸ்க் பீரியட் அடிப்படையில் நாம் ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டியை வழங்குகிறோம் ஏதோ ஒரு தன்னிச்சை டாஸ்க் செட்டிற்கான டாஸ்க் எக்சீக்யூசனை பிளாட் செய்தால் அதாவது 2 டாஸ்க்குகள் 3 டாஸ்க்குகள் அல்லது 4 டாஸ்க்குகள் இருக்கலாம் பின்னர் ஈ எஃப் மற்றும் ஆர் ஏ ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஸ்கேட்யூலை சரி பார்க்கும் போது ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் அவ்வாறு பொருத்தும்போது அவை உண்மையில் ஒரே மாதிரியானவை என்று கண்டறியப்படுகிறது ஆனால் பின்வருபவை வெவ்வேறு ஸ்கேட்யூலர்கள் உருவாக்கப்படும் இடத்தில் கட்டமைக்க கூடிய ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் EDFக்கு நமக்கு 100 யூட்டிலைசேஷன் தேவை இதில் ஒரு ஸ்கேட்யூல் யூட்டிலைசேஷனை காட்டிலும் குறைவாக இருந்தால் ஸ்கேட்யூலை உருவாக்க முடியாமல் போகலாம் அப்போது அது RMAக்கு ஒரு சாத்தியமான ஸ்கேட்யூலை உருவாக்கும் EDF இல் திட்டமிடக்கூடிய ஆனால் RMA இல் திட்டமிட முடியாத சில தன்னிச்சையான டாஸ்க் செட்டுகளை நாம் எடுத்துக் கொண்டால் ஸ்கேட்யூல் வேறுபட்டதாக இருக்கும் நாம் ஆர் ஏ இன் கீழ் ஸ்கேட்யூல் செய்ய முடியாத டாஸ்க் செட்டை கருதுகிறோம் பின்னர் வெவ்வேறு ஸ்கேட்யூலை உருவாக்கும் 2 ஸ்கேட்யூலர்களை காணலாம் ஒரு டாஸ்க் செட் நான் ட்டிரிவியல் எடுத்துக்காட்டாக இருக்கலாம் அதில் டாஸ்க் முடிவடைவதற்கு முன்பே பிரீஎம்ட் செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டாக நம்மிடம் T1 மற்றும் T2 என்ற 2 டாஸ்க்குகள் உள்ளன இதில் ஒரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைம் மற்றும் பீரியட் 3 மற்றும் 8 ஆகவும் மற்றொரு டாஸ்க்கின் எக்சீக்யூசன் டைம் மற்றும் பீரியட் 6 மற்றும் 12 ஆகும் ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்தில் தயாரிக்கப்படும் ஸ்கேட்யூலில் முதலில் T1 இயங்கும் T2 ஐ விட ஹை ப்ரையாரிட்டியை அது கொண்டிருப்பதால் முதலில் இயங்கும் இது 3 இல் முடிக்கும்போது T2 8 வரை இயங்கும் பின்னர் T1 இயங்கத் தொடங்கும் ஏனெனில் T1 இன் அடுத்த இன்ஸ்டன்ஸ் வந்துவிடும் மறுபுறம் EDF இல் T1 3 வரை இயங்கும் T2 9 வரை இயங்கும் பின்னர் T1 இயங்கும் ஏனெனில் இந்த சமயத்தில் T1 8 இல் இயங்கும் போது மற்றும் T1 டாஸ்க் 8 க்கு வரும் ஆனால் அந்த சமயத்தில் T2 ஏற்கனவே டெட்லைனை நெருங்கிவிட்டது ஏனெனில் அதன் டெட்லைன் 12 ஆகும் ஆனால் அதே சமயத்தில் T1 இன் டெட்லைன் 16 ஆகும் ஏனெனில் அது 8 க்கு வந்துவிட்டது எனவே T2 9 வரை இயங்கும் பின்னர் T1 மட்டுமே இயங்க முடியும் டாஸ்க்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது லியு மற்றும் லேலண்டின் நிலை உண்மையில் ஒரு அவநம்பிக்கையான நிலை என்பதை நாம் ஏற்கனவே எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்த்தோம் இது 69 ஆக நிலைபெறுகிறது மற்றும் ஒரு டாஸ்க் செட் இதில் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக அது திட்டமிடப்படும் ஆனால் அது லியு லேலேண்ட் கண்டிஷனில் தோல்வியுற்றாலும் அது திட்டமிடக்கூடியதாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஆகையால் லியு மற்றும் லெஹோஸ்கி ஆகியோரால் வழங்கப்பட்ட கம்ப்லிசன் டைம் தியரி என அழைக்கப்படும் மற்றொரு முடிவை நாம் காண்கிறோம் அதில் டாஸ்க் செட் உண்மையில் லியு லேலேண்ட் கண்டிஷனில் ஸ்கெட்யூல் செய்யப்படாவிட்டால் கூட அதன் டெட்லைனை பூர்த்தி செய்யுமா என்று சோதிக்க முடியும் எடுத்துக்காட்டாக வெவ்வேறு எக்சீக்யூசன் டைம் மற்றும் டெட்லைன் கொண்ட 3 டாஸ்க்குகள் இங்கே உள்ளன இதில் லியு லேலேண்ட் முடிவை சரிபார்க்க வேண்டும் யூட்டிலைசேஷன் 0 753 ஆகவும் பவுண்ட் 0 779 ஆகவும் இருப்பதைக் காண்கிறோம் எனவே டாஸ்க்குகள் ஸ்கேட்யூலபில் என்று ஆகின்றன கீழே ஒரு சிக்கல் மற்றும் அதன் பதிலை காணலாம் இந்த லெக்சரில் நாம் முதலில் பேசிக் அல்காரிதம் பற்றி பார்த்தோம் மற்றும் ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்தில் புரோகிராமர் குறைந்த பீரியட் கொண்ட டாஸ்க்குகளுக்கு ஹை ப்ரையாரிட்டிகளை ஒதுக்க வேண்டும் அவர் அதைச் செய்தவுடன் ஸ்கேட்யூலர் டாஸ்க்குகளை இயக்கும் ஆனால் அவை திருப்திகரமாக இருக்குமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் சில பவுண்டுகள் பற்றி விவாதித்தோம் முதலாவது யூட்டிலைசேஷன் 1 யூட்டிலைசேஷன் தொகை ஒன்றுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் இரண்டாவது பவுண்ட் லியு லேலண்ட் பவுண்ட் அது ஆல் வழங்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட டாஸ்க் செட்டிற்கு u2 பவுண்ட் பொதுவாக e1 ஐ விட குறைவாக இருக்கும் ஆனால் டாஸ்க் செட்டில் 1 டாஸ்க் மட்டுமே இருந்தால் u1 u2 க்கு சமம் மற்றும் u2 70 யூட்டிலைசேஷனில் நிலைபெறுகிறது ஒரு டாஸ்க்கிற்கான யூட்டிலைசேஷன் 70 க்கும் குறைவாக இருந்தால் அது நிச்சயமாக ஸ்கேட்யூலபில் ஆக இருக்கும் ஆனால் நாம் சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதித்தோம் அதிலிருந்து லியு லேலேண்ட் உண்மையில் ஒரு அவநம்பிக்கையான முடிவு என்பதைக் கண்டறிந்தோம் ஒரு டாஸ்க் செட் அதன் டெட்லைனை பூர்த்திசெய்தாலும் அது லியு லேலேண்ட் நிபந்தனையை மீறக்கூடும் எனவே நாம் மேலும் சரிபார்க்க வேண்டும் இது ஸ்கேட்யூலபிலிட்டி சோதனை 3 ஆகும் இது 1989 இல் லியு மற்றும் லெஹோஸ்கி வழங்கிய கம்ப்லிசன் டைம் தியரம் ஆகும் ஒரு டாஸ்க் செட் லியு லேலேண்டில் தோல்வியுற்றாலும் ஸ்கேட்யூலபில் ஆகுமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் சோதனை 3 ஐப் பார்ப்போம் அதாவது ஒரு டாஸ்க் செட் லியு லேலண்ட் நிபந்தனையை பூர்த்தி செய்யாவிட்டாலும் அது உண்மையில் ஸ்கேட்யூலபில் ஆக இருக்க வாய்ப்பு உள்ளது மேலும் 1989 இல் கொடுக்கப்பட்ட லியு லெஹோஸ்கி நிலையை நாம் சரிபார்க்க வேண்டும் அவர்கள் கொடுத்த முக்கிய முடிவு டாஸ்க் செட்டில் உள்ள ஒவ்வொரு டாஸ்க்கையும் நாம் கவனிக்கிறோம் டாஸ்க்குகலுல் 0 ஃபேஸ்சிங் என்று கருதுகிறோம் அதாவது அனைத்து டாஸ்க்குகளும் 0 டைமில் தொடங்குகின்றன இது 0 ஃபேஸ்சிங் அவை வெவ்வேறு ஃபேஸ்சிங் கொண்டிருந்தாலும் நாம் ஃபேஸ்சிங்களை அகற்றி அவற்றை 0 ஃபேஸ்சிங்களாக கருதுகிறோம் 0 ஃபேஸ்சிங்கின் கீழ் அனைத்து டாஸ்க்குகளும் அவற்றின் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்யுமா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் மேலும் அவை முதல் டெட்லைனை சந்தித்தால் டாஸ்க் செட்டுகள் ஸ்கேட்யூலபில் ஆனவை இதன் விளைவு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட டாஸ்க் செட்டுகளில் அனைத்து டாஸ்க்குகளும் 0 டைமில் தயாராகின்றன மேலும் அவை முதல் டெட்லைனை சந்திக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் டாஸ்க்குகள் ஒவ்வொன்றும் அதன் முதல் டெட்லைனை பூர்த்திசெய்தால் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் என்று பாதுகாப்பாக சொல்லலாம் ஆனால் 0 ஃபேஸ்சிங்கின் முக்கியத்துவம் மற்றும் முதல் டெட்லைன் வரை மட்டுமே சரி பார்ப்பது பற்றி கேள்வி கேள்வி எழுகிறது இந்த கேள்விக்கு குறித்த பதில் என்னவென்றால் அனைத்து டாஸ்க்குகளும் இன்ஃபேஸ்சிங் கட்டத்திற்கு வரும்போது ஸ்கேட்யூலிங்கிற்கான வர்ஸ்ட் கேஸ் ஏற்படுகிறது என்று லியு லெஹோஸ்கி கண்டறிந்தார் அனைத்து டாஸ்க்குகளும் இன்ஃபேஸ்சிங் கட்டத்திற்கு வந்தால் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க் மற்ற அனைத்து ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளும் முடியும் வரை தாமதமாகும் எனவே சில டாஸ்க்குகள் அவற்றின் டெட்லைனை இழக்க நேரிடும் நிலையே 0 ஃபேஸ்சிங் ஆகும் ஆனால் 0 ஃபேஸ்சிங் கீழ் கூட டாஸ்க் செட்டுகள் அந்தந்த டெட்லைனை பூர்த்தி செய்ய முடிந்தால் லோவஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் கூட அவற்றின் டெட்லைனை பூர்த்தி செய்ய முடியும் என்றால் டாஸ்க் செட் ஸ்கேட்யூலபில் ஆகின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்வோம் இப்போது லியு லெஹோஸ்கி வழங்கிய முடிவு என்னவென்றால் டாஸ்க்குகளுக்கு 0 ஃபேஸ்சிங்கை கருத்தில் கொண்டு அனைத்து டாஸ்க்குகளும் அவற்றின் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்கிறதா என்று சோதித்துப் பார்ப்பதன் மூலம் அவற்றின் டெட்லைனை அவை சந்திக்கும் என்று நாம் பாதுகாப்பாக சொல்ல முடியும் டாஸ்க்குகள் டைம 0 வில் சரியாக வரும்போது டாஸ்க்குகளின் அட்டவணையைத் திட்டமிடுவதன் மூலம் எளிமையான அல்லது புதிய அணுகுமுறையைச் சரிபார்ப்பது குறித்த கேள்வி எழுகிறது நாம் 0 ஃபேஸ்சிங்கை கருதி முதல் டெட்லைன் வரை அட்டவணையை கைவிட்டு டாஸ்க் ஒவ்வொன்றையும் ஸ்கேட்யூலபிலா என்று கவனித்தால் பின்னர் டாஸ்க் செட்டை ஸ்கேட்யூலபில் என்று முடிவு செய்கிறோம் ஆனால் வெவ்வேறு பீரியட்களுடன் நம்மிடம் ஏராளமான டாஸ்க்குகள் இருந்தால் அட்டவணையை வரைவது சிக்கலாகிறது பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் சிறந்த அணுகுமுறையாக இருக்காது மேலும் நம்மிடம் ஒரு கணித வெளிப்பாடு உள்ளது அதில் மதிப்புகளை மாற்றிய பின்னர் அது ஸ்கேட்யூலபில் ஆக உள்ளதா அல்லது இல்லையா என்பதை நாம் அறிகிறோம் லியு லெஹோஸ்கி உடைய இந்த கம்ப்லிசன் டைம் தியரத்தின் அடிப்படை அனுமானம் என்னவென்றால் ஒரு டாஸ்க் ஹை ப்ரையாரிட்டி உடன் வரும்போது வர்ஸ்ட் கேஸ் ஃபேஸ்சிங் ஏற்படுகிறது என்பதே T1 மற்றும் T2 என்று 2 டாஸ்க்குகள் மற்றும் T1 இன் பீரியட் 30 T2 இன் பீரியட் 120 அவை 0 ஃபேஸ்சிங்கில் வந்து சேர்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் T2 எக்சீக்யூசனிற்கு போட்டியிட நாம் இங்கே அட்டவணையை வரைந்துள்ளோம் T2 முடிக்க 90 யூனிட் டைம் தேவை ஏனெனில் 0 இன் போது T1 தயாராகும் போதெல்லாம் 30 இன் போது 60 இன் போது அது 10 யூனிட் டைமிற்கு இயங்கும் மீதமுள்ள டைமில் T2 இயங்க முடியும் மேலும் அது 90 இல் நிறைவடையும் என்பதைக் காணலாம் ஆனால் இப்போது ஒரு ஃபேஸ்சிங் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் T1 20 க்குப் பிறகு தான் வருகிறது மற்றும் T2 0 வில் வருகிறது மீண்டும் பிளாட் செய்கையில் T1இன் ஃபேஸ்சிங் 20 ஆக இருப்பதால் T1 20 தில் வருகிறது T2 ஐ இடமாற்றம் செய்கிறது T2 0 முதல் 20 வரை இயங்குகிறது பின்னர் இடமாற்றம் செய்யப்படுகிறது இவ்வாறாக T2 80 தில் நிறைவடைகிறது என்பதை நாம் காண்கிறோம் இந்த எடுத்துக்காட்டு ஒரு டாஸ்க்கின் வர்ஸ்ட் கேஸ் கம்ப்லிசன் டைம் அது ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்குடன் இன்ஃபேஸ்சிற்கு வரும்போது நிகழ்கிறது என்பதேயாகும் மேலும் இதுவே லியு மற்றும் லெஹோஸ்கி தியரத்தை கொடுக்க தூண்டியது அதாவது அனைத்து டாஸ்க்குகளும் இன்ஃபேஸ்சில் வந்து சேரும் போது ஒவ்வொரு டாஸ்க்கும் அதன் முதல் டெட்லைனை பூர்த்தி செய்கிறதா என்று நாம் சரிபார்க்க வேண்டும் கீழே உள்ள கணித வெளிப்பாடு லியு லெஹோஸ்கி கிரைடிரியனை கணித ரீதியாக சோதிக்க என வழங்கப்படுகிறது இந்த வெளிப்பாட்டின் பின்னால் உள்ளுணர்வு யோசனை என்னவென்றால் ei என்பது டாஸ்க் முடிக்க வேண்டிய டைம் ஆனால் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் தயாராக உள்ளபோது அவை இயக்க வேண்டும் அப்போது Ti காத்திருக்க வேண்டியிருக்கும் 1 முதல் வரையிலான டாஸ்க்குகள் ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் மற்றும் e1 பீரியடிற்கு முன்பே அவை எத்தனை முறை நிகழ்கின்றன என்பதுதான் நமது கவலை அவை எத்தனை முறை நிகழும் என்பது ஆல் வழங்கப்படுகிறது e1இன் பீரியட் ஆல் வழங்கப்படுவதற்கு முன்பு ஹை ப்ரையாரிட்டி எத்தனை முறை வந்துள்ளது என்பதை சரிபார்க்க இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலம் பரிசோதிக்கலாம் எடுத்துக்காட்டாக pj 5 pi 3 ஆகும் pi 2 முறை நிகழலாம் ஒன்று 0 மற்றொன்று 3 அப்போது pj 5 ஆக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவை ej அளவு எடுக்கின்றன இது pi க்கு சமமானதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அது டாஸ்க் ஸ்கேட்யூலபிலிட்டியை நமக்கு வழங்கும் இப்போது ஒவ்வொரு டாஸ்க்கிற்கும் இந்த வெளிப்பாடு பூர்த்தி செய்ய படுகிறதா இல்லையா என்று சரிபார்க்கப்படுகிறது நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த லெக்சரில் லியு மற்றும் லெஹோஸ்கி கம்ப்லிசன் டைம் தியரம் குறித்த சில எடுத்துக்காட்டுகலை கையில் எடுத்துக் கொள்வோம் பின்னர் மேலும் முன்னேறுவோம் நன்றி